சரி இப்போது நாம் Ig1|Ig1|∠α1 மற்றும் Ig2|Ig2|∠α2 என்று எடுத்துக் கொண்டுள்ளோம் இவ்வாறு எடுத்துக் கொண்டு இந்த கணக்கை அணுகுவோம் இந்த 80 வது சமன்பாட்டை உங்களுக்காக நான் ஓரிரு வரிகளில் விலக்கினால் சமன்பாடு IKAK1|Ig1|∠α1AK2|Ig2| மற்றும் IKAK1Ig1cosα1jsinα1|AK2|Ig2| cosα2jsinα2 என்று கிடைக்கும் அதில் உள்ள real மற்றும் imaginary பகுதியை தனியாக பிரித்து எடுத்துக் கொண்டால் IKAK1Ig1cosα1AK2Ig2cosα2jAK1Ig1sinα1|jAK2Ig2sinα2 இவற்றின் magnitude தேவை என்றால் அதற்காக இதை square செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நாம் அளவு ஆக|IK|2AK12Ig12AK22Ig222AK1AK2Ig1Ig2cos α1 α2 என்று பெறுகிறோம் இதை 81 வது சமன்பாடுடாக எடுத்துக் கொண்டோம் இப்போது நமக்குத் தெரியும் |Ig1| P13|V1|COS∅1 |Ig2| P23|V1|COS∅2 இதை 82 a 82 b சமன்பாடுடாக எடுத்துக் கொண்டோம் இதிலுள்ள P1 P2 என்பது plant 1 மற்றும் plant 2 ல் செலுத்தப்பட்ட 3 கட்ட real power மற்றும் cos𝜙1 cos𝜙2 என்பது கட்ட கோணம் 𝑉1 மற்றும் 𝑉2 என்பது bus 1 மற்றும் 2 மின்னழுத்தம் அடுத்தது இந்த 3 phase power loss சை கணக்கிடலாம் ஆக இதன் மொத்த real power lossசை 𝑃𝐿k1NBR3IK2RK என்றும் குறிப்பிடலாம் மேலும் இதில் உள்ள NBR என்பது transmission நெட்வொர்க்கின் மொத்த கிளையின் எண்ணிக்கையை குறிக்கிறது RK என்பது கிளையின் எதிர்ப்பு ஆகும் இவ்வாறு நான் 83 82 a82 b 81 சமன்பாடுகலிருந்து PLoss P12|V1|2COS2 ∅1k1NBRAK12RK2P1P2 Cosα1 α2V1|COS∅1V2|COS∅2 k1NBRAK1AK2RKP22|V2|2COS2 2k1NBRAK22RK பெற்றேன் இதை 84 வது சமன்பாக எடுத்துக் கொண்டுள்ளோம் இப்போது இந்த சமன்பாட்டை PLB11P1222P1P2B12 B22P222 இவ்வாறு எழுதினால் அதில் B111|V1|2COS2 ∅1k1NBRAK12RK என்றும் B221|V2|2COS2 ∅2k1NBRAK22RK என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் B குணகம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த B குணகத்தை B11 B12 வின் dimension பரிமாணத்தை பார்த்தால் அதிலிருந்து PLoss என்பது ஒரு ரியல் பரிமாணம் என்றும் இது MW ல் இருப்பதையும் உணரலாம் B குணகத்தின் பரிமாணம் MW 1 அதாவது 0 2 MW என்பது PLoss ன் பரிமாணமாக இருந்தால் B குணகத்தின் பரிமாணம் 0 2 MW 1 ஆக இருக்கும் B குணகமான B11 B12 B22 என்பதை loss குணகம் ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த 84 சமன்பாட்டை Bpqcos αp αq |Vp||Vq|COS ∅pCOS ∅q k1NBRAKpAK1q Rk என்று எழுதிக் கொள்கிறோம் இதை 85 சமன்பாடு என்று எடுத்துக் கொண்டோம் இதில் உள்ள Bs என்பதை எளிய முறையில் பார்த்தால் பொதுமைப்படுத்தி PLp1mq1mPpPqBpqஎன்று எடுத்துக்கொண்டு எழுதி இருக்கிறோம் ஆகவே இதை 86 சமன்பாடு என்கிறோம் இதையே நான் PLossBiPiPj ஆக எடுத்துக் கொண்டோம் இது ஒரு இருபடி சமன்பாடு ஆகும் அதாவது 86 ஆவது சமன்பாடு இருபடி சமன்பாடு நாம் ஏற்கனவே பார்த்த loss formula பகுதியை நினைவு படுத்தி அதில் கூறப்பட்ட 8 எடுத்துக்காட்டியும் கவனித்தால் அவை அனைத்தும் சிறிய கணக்காகவே இருந்தது அதாவது அவை அனைத்தும் வகுப்பறையில் கணக்கிடக்கூடிய சிறிய கணக்குகள் ஆக இருந்தது நாம் பெரியகணக்கை வகுப்பறையில் பழகவில்லை நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள கணக்கை அல்லது அதில் உள்ள பிழையை கணக்கிட முயற்சித்தால் அது உங்களால் முடியாது அது மிகவும் கடினமான செயலே ஆகும் அதற்கு கோடிங் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இப்போது அடுத்தது ஒன்றிரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்து அதை கணக்கிடலாம் இங்கு எடுத்துள்ள கணக்கில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்காக விளக்க இருக்கிறேன் மேலும் அந்தக் கணக்கில் மற்றொரு பகுதியை நீங்களாகவே முயற்சி செய்து கணக்கிட்டு விடையளிக்க வேண்டும் அந்த பகுதியின் விடையை மட்டுமே நான் இங்கு தர இருக்கிறேன் இந்த 13வது படத்தில் ஒரு உதாரண power system கொடுக்கப்பட்டுள்ளது அதில் B குணகம் per unit ஆக கொடுத்துள்ளார்கள் அவற்றின் அடித்தளதில் இருப்பது 100 MWA power ஆகும் ஆக இது அந்த நெட்வொர்க்கின் குறிப்பு bus Ig1 என்பது bus 1ன் generator ஒன்றிலிருந்து பெறக்கூடிய மின்சாரம் ஆகும் அதேபோல் Ig2 என்பது bus 2 generator லிருந்து பெறக்கூடிய மின்சாரம் ஆகும் இது bus 3 மற்றும் இது bus4 ஆகும் இவை load bus ஆகும் ஆகவே இங்கு உள்ள load மின்னோட்டம் என்பது I3 மற்றும் I4 ஆக உள்ளது இங்கு நான்கு கிளைகள் k1234 உள்ளன அவற்றின் மின்னோட்ட திசை I1 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு மின்னோட்ட திசை I2 இங்கு மின்னோட்ட திசை I3மற்றும் I4 இது load மின்னோட்டம் ஆகும் Reference bus ன் மின்னாற்றலை எழுதினால்1∠0∘ இப்பொழுது𝐼14−𝑗1𝑝

இப்பொழுது B குணகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக முதலில் நாம் இந்த இரண்டு load ஐ அதாவது load 3 மற்றும் load 4 இருக்கும் bus 3 மற்றும் bus 4 யை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கும் load மின்னோட்டம் I3மற்றும் I4ஐ அறிய வேண்டும் ஆக இதில் உள்ள மொத்த load மின்னோட்டம் ILI3I4 7 59 𝑢 இப்பொழுது இதை formula முறையில் தீர்க்க நினைத்தால் plant 2 என்பது OFF நிலையில் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஜெனரேட்டர் 2 OFF நிலையில் உள்ளதாக எடுத்துக்கொள்ளவும் இதையே படம் 14 காட்டுகிறது அதையே நான் இங்கு எழுதி இருக்கிறேன் Generator 2 OFF நிலையில் இருப்பதால் அதிலுள்ள மின்னோட்ட திசையில் மாறுதல் நிகழும் Generator 2 ல்இருந்து loadற்கு செல்லும் மின்னோட்டத்தின் திசை மற்றும் generator 2ற்கு வரும் மின்னோட்டத்தின் திசையில் மாறுதல் நிகழும் இதை இந்த படத்தில் காணலாம் ஆக OFF நிலையில் I2I4 எனவே இங்கே kirchoffs விதியை பயன்படுத்தினால் I1I2I3 I2I4 என்று பெற்றுள்ளேன் இப்போது I1I2I3ILI3I49 மற்றும் I2I4 2−𝑗0 𝑢 எனவே அனைத்து மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறோம் இப்போது 78 வது சமன்பாட்டை கொண்டு எழுதினால் AK1 𝐼K1𝐼L இவ்வாறு கிடைக்கும் ஏனெனில் I1IL அதனால் A11 𝐼1𝐼L 𝐼1𝐼1 1 0 இதேபோல் ஆரம்பத்தில் I2 இன் திசையை படத்தின் மூலம் அறிந்தோம் ஆனால் பின் அது OFF நிலையில் இருந்தபொழுது திசை மாறுபட்டதை கண்டோம் இந்த மாறுதலை வெளிப்படுத்த இங்கு ve sign பயன்படுத்தப்பட்டுள்ளது

மேலும் கிளை மூன்றிலிருந்து நமக்கு கிடைப்பது A31𝐼3𝐼L 7

30 மேலும் கிளை நான்கிற்கும் A41 𝐼4𝐼L 2−𝑗0 509 2174 என்று கணக்கிடலாம் மேலும் இதே போல் plant 1 OFF நிலையில் உள்ளதாக எடுத்துக்கொள்ளவும் எனவே ஜெனரேட்டர் ஒன்றிலிருந்து மின்னோட்டம் எதுவும் வரவில்லை எனவே I1 0 மற்றும் இது plant 2 ஆக இங்கு உள்ள மற்ற எல்லா மின்னோட்ட திசையும் முன்பு இருந்தது போலவே உள்ளது ஆனால் I1 0 இதனாலேயே A120 என்ற கருத்தை கொண்டு நாம் கணக்கை பார்க்க வேண்டும் மேலே எவ்வாறு எந்த முறையில் நாம் கணக்கை தீர்க்க என்ன செய்தோமோ அதே முறையை இங்கும் பின்பற்ற வேண்டும் எனவே நான் இறுதி விடையான A220 7826 A320 7826 A420 217 ஆகியவற்றை இங்கு குறிப்பிடுகிறேன் இவையே A குணகம் ஆக நாம் பெற்றது இப்போது மீண்டும் அந்தப் படத்தை பார்த்தால் இது reference மின்னழுத்தம் மற்றும் கிளையின் மின்மறுப்பு Z1𝑍2𝑍3𝑍4 இன் மதிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது எனவேV1VrI1Z1 1∠0∘4−𝑗10 08 என்றால்நாம் பெறுவது V11 5∘ எனவே 𝛿114 5∘ அப்படி என்றால் bus 1 இன் மின்னழுத்த கோணம் 14 5 இதேபோல் V2VrI1Z2 1∠0∘3 80 08என்றால் நாம் பெறுவது V21 153∠12∘ எனவே 𝛿212∘ ஆக Ig14−𝑗14 எனவே 𝛼1−14∘அப்படி என்றால் generator 1 இன் மின்னோட்ட கோணம் −14∘மற்றும் Ig2 I2 I4 ஏனெனில் இந்தப் புள்ளியில் நாம் Kirchoffs விதியை பின்பற்றி Ig2 யை Ig2 I2 I43 55 35 என்று பெற்றுள்ளேன் இதை நாம் கணக்கிட்டால் cos𝛼1−𝛼2cos0∘1 0 ஏனெனில் 𝛼1−𝛼20 இவை அனைத்தும் சமமாகவே உள்ளது இதனாலேயே 𝛼1−𝛼20 Generating power factor ரை cos𝜙1cos14 5140 8788இவ்வாறு குறிப்பிடுகிறது உதாரணமாக V1 14 5∘ என்று எடுத்துக்கொண்டால் Ig1 −14∘ என்பதாகஇருக்கும் ஆக reference line இன் மின்னழுத்த கோணம் என்பது 14 5∘ மற்றும் Ig1 14∘பின்தங்கிய மின்னோட்டம் ஆகும் ஆக V1 மற்றும் Ig1 மின்னோட்டத்திற்கு இடையிலான கோணம் என்பது 14 அப்படி என்றால் cos𝜙1cos14 5140 அதே முறையை generator 2ற்கும் கொண்டால் cos𝜙2cos12140 8988 ஆகும் ஆக சமன்பாடு 85 லிருந்து loss குணகத்தையை Bpqcos αp αq |Vp||Vq|COS ∅pCOS ∅q k1NBRAKpAK1q Rk எனவே இந்த நெட்வொர்க்கின் மொத்த கிளையின் எண்ணிக்கை நான்காகும் இதை n4 இவ்வாறு எடுத்துக் கொண்டால் NBR 4 என்றால் pq1ஆக B11கணக்கிட்டால் B11K14AK12RKV12COS2∅1R1A112R2A212R3A312R4A412|V1|2COS2 ∅1 அனைத்து கிளையின் எதிர்ப்பு என்பது மின்மறுப்பு ஆக நாம் அறிந்ததே என்பதால் real பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டால் B110 0210 02 0 217420 010 010 217421 878820 024 p u இதேபோல் pq2 என்றால் B22K14AK22RKV22COS2∅2R1A122R2A222R3A322R4A422|V2|2COS2 ∅20 782620 010 78620 153x0 898820 01755 p u இதை squareரில் எழுதினால் கிடைப்பது இவ்வாறு இருக்கும் மேலும் அதாவது அனைத்து மதிப்புகளையும் சமர்ப்பித்து பின்பு விரிவுபடுத்தினால் கிடைப்பது B220 இந்த சமர்ப்பித்தல் மற்றும் அனைத்தையும் நானே செய்வதால் அதில் சிறு தவறுகள் இருக்க வாய்ப்புள்ளது அவ்வாறு இருப்பின் அதை எனக்கு தெரிவியுங்கள்